வணக்கம் கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் குறித்த விவாதத்தை தொடர்ந்து செய்வோம் இயற்பியல் பற்றி விவாதித்தோம் அடுக்கு நிகழ்வுகளைப் பிஸிக்கல் லேயர் மிகக் குறைந்த அடுக்கு என்று முன்பு குறிப்பிட்டது போல ஓஎஸ்ஐ மற்றும் டிசிபி ஐபிTCPIP நெறிமுறை தொகுப்பில் பிஸிக்கல் லேயர் இல் உள்ள சில சந்தர்ப்பங்களில் உண்மையான நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் தொகுப்பிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகின்றன ஏனெனில் இது முதன்மையாக சாதனங்களுக்கிடையேயான தொடர்பு அல்லது ஊடக உரிமை அடிக்கோடிட்டுக் காட்டுவது குறித்து அதிக அக்கறை கொண்டுள்ளது வகையான பல்வேறு பரிசீலனைகள் வயர்லெஸ் மற்றும் கம்பி மற்றும் விஷயங்கள் தட்டச்சு செய்யலாம் மற்றொரு கணினியில் இருந்து டேட்டாகளை இட மாற்றம் செய்வதற்கு ஒரு ஊடக வேண்டும் இப்போது தற்செயலாக ஊடகங்கள் பெரும்பாலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வழியாக சிக்னல் களைக் கொண்டு செல்கின்றன அவை அனலாக் ஆகும் டிஜிட்டல் விஷயத்தை கடத்த அனலாக் ஆக மாற்ற வேண்டும் முக்கிய இணைப்பையும் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு ஒரு பிஸிக்கல் இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது உலகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்ள விரும்பினால் பேக் போன் வேலை செய்யும் ஒரு பிஸிக்கல் இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது பொதுவாக எங்களோடு எளிதில் கிடைக்கக்கூடிய பிஸிக்கல் இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் தொலைபேசி நெட்வொர்க் பேண்ட்வித் அவ்வளவு அதிகமாக இல்லாவிட்டால் இருப்பினும் இந்த நாட்களில் ஃபைபர் மூலம் அதிக பேண்ட்வித் யைப் பெறலாம் ஆனால் தொலைபேசி நெட்வொர்க் விஷயங்களின் அடிப்படை கட்டமைப்பாகும் சேவைகளை வழங்க கூடிய பல சேவை வழங்குநர்கள் உள்ளனர் ஒரு கருத்து என்னவென்றால் இந்த தொலைபேசி நெட்வொர்க் என்னால் இணைக்க முடிந்தால் இந்த நெட்வொர்க் பயன்படுத்தி பயணிக்க முடியும் மறுபுறத்தில் தரவை வெளியே எடுக்கலாம் மீண்டும் பிஸிக்கல் கனெக்சன் களைப் பற்றி பேசுகிறோம் பிஸிக்கல் லேயர் கருத்தில் இப்போது அதை இந்த தொலைபேசி நெட்வொர்க்குக்கும் விஷயங்களுக்கும் தள்ளுவதற்காக மூல முடிவில் ஒரு மாடுலேட்டர் எனப்படும் ஒரு சாதனம் இருப்பதைக் கண்டேன் தகவல் தொடர்பு இந்த வழியில் அல்லது வேறு வழியில் இருந்தால் அல்லது மறுமுனையில் ஒரு டி மாடுலேட்டர் அல்லது சாதனங்களில் மோடம் அல்லது மோடம்கள் தேவை நெட்வொர்க் இணைப்பை ஆதரிக்க ஒவ்வொரு கணினியுடனும் வரும் நெட்வொர்க் இன்டர்பேஸ் கார்டு முதன்மையாக பிஸிக்கல் மற்றும் டேட்டா லிங்க் லேயர் பண்புகளை கொண்டுள்ளது என்பதையும் கண்டேன் அவை ஒரு பிஸிக்கல் லேயர் கருத்தாகும் அதாவது நிலையான ஈத்தர்நெட் கேபிள்கள் அல்லது வயர்லெஸ் இணைப்பு அல்லது ஃபைபர் இணைப்பு அல்லது சில சந்தர்ப்பங்களில் கோக்ஸ் இணைப்பு போன்ற RJ45 ஐ இணைக்க முடியும் இவை பிஸிக்கல் கனெக்சன் ஒரு டேட்டா லிங்க் லேயர் இருக்க வேண்டும் அவற்றை ஊடகங்கள் வழியாக பயணிக்கவும் தரவைத் தள்ளவும் பொருத்தமான சிக்னல் களாக மாற்ற வேண்டும் அது ஊடகங்களுக்குச் செல்லும்போது ஊடகங்களிலிருந்து கருத்தில் கொள்ள வேண்டிய வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் ஊடகம் செயல்பாட்டுக்கு வரும் அது சத்தம் காரணமாக விழிப்புணர்வு ஏற்படலாம் அல்லது ஒரு பெரிய பகுதிக்கு ஒரு பெரிய தூரத்திற்கு கடத்தலாம் எனவே அவை கருத்தில் கொள்ளப்படுகின்றன இது நடுத்தரத்திலிருந்து நடுத்தரத்திற்கு மாறுபடும் ஃபைபருக்கு உண்மையாக இருக்கும் விஷயங்கள் குறிப்பிட்ட கேபிள் அல்லது வயர்லெஸ் எப்போதும் உண்மை இல்லை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் பிஸிக்கல் லேயர் பற்றி பேசும் போது மற்ற அடுக்குகளை அவற்றின் இடத்தில் இருப்பதைப் போலவே கருதுகிறோம் ரூட்டிங் நெறிமுறைகளைப் போலவே டி பி யும் இயங்குகிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோடோகால்ஸ் வேலை செய்ய வேண்டிய வேலைகளில் அவை இயங்குவதைப் போலவே செயல்படுகின்றன மின்னஞ்சலை அல்லது நெட்வொர்க் பயன்பாட்டை அப்பர் லேயர் இல் திறக்கும்போது வேகம் மாறுபடலாம் வெவ்வேறு வகையான பிசிகல் வயர்டு கனெக்ஸ்ன் வயர்லெஸ் கனெக்ஸ்ன் ஃபைபர் கனெக்ஸ்ன் காரணமாக வேகம் மாறுபடலாம் ஆயினும்கூட பயன்பாட்டிற்கான பயன்பாடு ஒரு தகவல்தொடர்பு பாதையாகும் இந்த பிஸிக்கல் லேயர் இணைப்புதான் கடைசி மைல் அல்லது இணைப்பின் லேயர் மட்டுமல்ல மேலும் அது பேண்ட்வித் என்னவாக இருக்க வேண்டும் செயல்திறன் என்னவாக இருக்க வேண்டும் ஓரளவிற்கு நம்பகத்தன்மை வேண்டும் என்று அது பெரிதும் ஆணையிடுகிறது இது நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை விரிவுபடுத்துகிறது நெட்வொர்க்கிங் திறனை பாதிக்கக்கூடிய வெவ்வேறு பிஸிக்கல் லேயர் பண்புகளைப் பார்க்க முயற்சிக்கிறோம் மேலும் தகவல்தொடர்புக்குள் ஆழமாகச் செல்ல முயற்சிக்காதது ஆனால் அமைப்புகளைப் புரிந்துகொள்ள உதவும் தகவல்தொடர்புகளை கொஞ்சம் கருத்தில் கொள்வது இது எங்கள் கருத்தாகும் இன்று சில அம்சங்களைப் பார்ப்போம் அடுத்த விரிவுரையில் இன்னும் சில அம்சங்களைக் காண்போம் அங்கு பிஸிக்கல் லேயர் நிகழ்வு படத்தில் வருகிறது நாங்கள் இப்போது விவாதிக்கும்போது 2 விஷயங்கள் டேட்டா மற்றும் சிக்னல் ஆகும் எனவே அனலாக் மற்றும் டேட்டா மற்றும் சிக்னல் அதனால் டேட்டா என்ன சிக்னல் என்றால் என்ன விஷயங்கள் எவ்வாறு நடக்கின்றன எனவே கணினிகளில் எதை உருவாக்குகிறோம் அல்லது வேலை செய்கிறோம் என்பது முதன்மையாக 1 அல்லது 0 ஐ வெளிப்படுத்தும் டேட்டா எனவே இது விஷயங்களின் பைனரி பிரதிநிதித்துவம் மற்றும் நோக்கத்திற்காக டேட்டா உருவாக்குகிறேன் அது எப்படி என்று எனக்கு கவலையில்லை இருக்க வேண்டிய விஷயங்கள் அதேசமயம் பேக்போன் இல் சொல்வது போல் இது முதன்மையாக எலக்ட்ரோ மேக்னடிக் வௌஸ் அவை சில சிக்னல்களாக மாற்றப்பட வேண்டும் டேட்டா அனலாக் அல்லது டிஜிட்டலாக இருக்கும் அனலாக் டேட்டா தொடர்ச்சியானது தொடர்ச்சியான மதிப்புகள் டிஜிட்டல் டேட்டா எடுத்துக் கொள்ளுங்கள் அதேசமயம் ஒரு தனித்துவமான நிலை மற்றும் தனித்துவமான மதிப்புகளை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே டேட்டா கடத்துவதற்கு மின்காந்த சிக்னல் களாக மாற்றப்பட வேண்டும் ஏனெனில் ஊடகங்கள் அந்த மேக்னடிக் சிக்னலை முதன்மையாக கொண்டு செல்ல முடியும் டேட்டா அனலாக் அல்லது டிஜிட்டலை சொன்னது போல் இருக்கலாம் சிக்னல்களும் அனலாக் அல்லது டிஜிட்டல் மற்றும் அனலாக் சிக்னல்கள் வரம்பில் எண்ணற்ற மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் டிஜிட்டல் சிக்னலில் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மதிப்புகள் மட்டுமே இருக்க முடியும் டேட்டா தகவல்தொடர்புகளில் பொதுவாக அவ்வப்போது அனலாக் சிக்னல்கள் மற்றும் அவ்வப்போது டிஜிட்டல் சிக்னல்களைப் பயன்படுத்துகிறோம் இது கால அனலாக் சிக்னல்கள் மற்றும் கால இடைவெளியில்லாத டிஜிட்டல் சிக்னல்கள் பெரும்பாலும் கருதும் விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் இது அனலாக் சிக்னல்களுக்கு ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு இது ஒரு டிஜிட்டல் சிக்னலின் ஒரு பொதுவான காட்சி டிஜிட்டல் விஷயங்கள் உள்ளன நேர்மறைக்கு சில பாசிட்டிவ் வோல்ட்டேஜ் நெகட்டிவ் வோல்ட்டேஜ் இருப்பதை கருத்தில் கொள்ளலாம் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் வகை விஷயங்களில் வெவ்வேறு நிலைகளைக் கொண்டிருக்க முடியும் சிக்னல்கள் அவற்றில் இருப்பதைக் கண்டால் அவை ஒரு ஆம்ப்ளிடியூட்ஸ் முதன்மையாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் சிக்னல்களைக் கொண்டுள்ளன அவை சில அதிர்வெண்களைக் கொண்டுள்ளன அவை ஒரு கட்டத்தைக் கொண்டுள்ளன பிரிக்குவென்சி என்பது எந்த காலத்திற்குப் பின் வருவாய் என்பது சிக்னல் மீண்டும் செய்கிறது அதேசமயம் ஆம்ப்ளிடியூட்ஸ் என்பது நேர்மறையான பக்கத்தில் அல்லது எதிர்மறையான பக்கத்தில் அது அடையும் குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் ஆணையிடும் விஷயங்கள் அதிகபட்ச நேரம் 0845 பொருட்களின் ஆம்ப்ளிடியூட்ஸ் கட்டம் அது தோற்றத்திலிருந்து எவ்வளவு விலகிச் சென்றது பின்னர் விஷயங்கள் எப்படி இருக்கும் எந்த நேரத்தில் அது நிலையானது என்பதை பார்ப்போம் ஒரே கட்டம் மற்றும் பிரிக்குவென்சி கொண்ட சிக்னல்கள் ஆனால் வெவ்வேறு ஆம்ப்ளிடியூட்ஸ் இது 0 மற்றும் 0 என்ற ஒரே நேரத்தில் தொடங்குகிறது இது ஒரே பிரிக்குவென்சி மீண்டும் நிகழக்கூடிய தன்மையைக் கொண்டிருக்கிறது அதேசமயம் அவை வெவ்வேறு ஆம்ப்ளிடியூட்ஸ் கொண்டுள்ளன பிரிக்குவென்சி மற்றும் கால அளவு அல்லது காலங்கள் நேர்மாறான விகிதாசாரமாகும் எனவே D ஆல் 1 க்கு சமமான அதிர்வெண் இது ஒவ்வொரு D நேர பிரிக்குவென்சி கால அளவுகளும் 1 ஆல் D அல்லது D 1f சமமாக இருக்கும் ஒரே ஆம்ப்ளிடியூட்ஸ் மற்றும் கட்டத்துடன் சிக்னல்கள் ஆனால் வெவ்வேறு சிக்னல்கள் ஏற்படலாம் அல்லது நிகழலாம் இந்த சிக்னல்களை போலவே இங்கே 1 வினாடிக்கு 6 காலங்களும் 1 வினாடிக்கு 12 காலங்களும் உள்ளன இங்கே பிரிக்குவென்சி பொதுவாக 12 ஹெர்ட்ஸ் இங்கே 6 ஹெர்ட்ஸ் ஹெர்ட்ஸ் என்பது உங்களுக்குத் தெரிந்த பிரிக்குவென்சி அலகு இந்த விஷயத்தில் சைன் அதே வௌஸ் ஆம்ப்ளிடியூட்ஸ் பிரிக்குவென்சி கொண்ட அலைகளின் சைன் ஆனால் வெவ்வேறு கட்டத்துடன் எனவே இது குறிப்பு நேரம் 1001 தொடக்க நேரத்தில் வேறுபட்டது ஒரு சைன் வௌஸ் வேறுபட்டது இந்த 3 அலைகளின் ஆம்ப்ளிடியூட்ஸ் மற்றும் பிரிக்குவென்சி ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவை வெவ்வேறு தொடக்க நேரங்களைக் கொண்டுள்ளன இவை 3 விஷயங்கள் இப்போது நீங்கள் இங்கிருந்து பார்க்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆகவே இந்த 3 சைன் அலையை எப்படியாவது ஒரு கூட்டு வௌஸ் செய்ய சேர்த்தால் 3 அலைகள் உள்ளன ஒரு சேர்க்கை உள்ளது அல்லது இது சேர்க்கிறது என்ன சேர்ப்பது என்றால் எந்த நேரத்திலும் 0 இல் சிக்னல் வலிமை என்ன என்பதை காண்கிறீர்கள் இங்கே இது பிளஸ் 5 அல்லது பிளஸ் 10 என்று சொல்லப்படுகிறது இங்கே இது 0 ஆகும் இங்கே வெளியீட்டில் இதை வைக்கிறேன் ஒரு 10 என்றால் இந்த மதிப்பு 10 எனக் கருதினால் மீண்டும் இந்த குறிப்பிட்ட சந்திப்பில் அல்லது சில சந்திப்பில் அடிப்படையில் இந்த செங்குத்து கோடுகளை வைத்து எவ்வளவு மதிப்பைக் கணக்கிட முடியும் அங்கே சில விஷயங்கள் மற்றும் இது வெளியீட்டு சிக்னல் என்று கூறுங்கள் ஏனெனில் இந்த கலப்பு சிக்னலைச் சேர்த்தது இது அனைத்து கட்டத்திலும் ஒரே கட்டத்திலும் அதே வீச்சிலும் இருந்திருந்தால் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்திருக்கக்கூடும் ஏனென்றால் அதே மீண்டும் நிகழ்தகவு இப்போது இந்த வழியில் டைம் டொமைன் போன்ற ஒரு கலப்பு சிக்னல் வகையை ஒரு கூட்டு சிக்னல் ஆக வைத்திருக்க முடியும் இது ஒரு கூட்டு கால சிக்னலை உருவாக்குவதில் முடிவடையும் எனவே அதைப் பார்ப்போம் இப்போது 2 வகையான பிரதிநிதித்துவம் இருப்பதைக் காண்கிறோம் சைன் வௌஸ்யின் டைம் டொமைன் மற்றும் பிரிக்குவென்சி டொமைன் ப்ளாட்டுகள் இது ஒரு டைம் டொமைன் சதி ஆகும் இது இந்த உச்ச மதிப்பை 5 வோல்ட் 5 ஆக மாற்றுகிறது அதேசமயம் ஒரு பிரிக்குவென்சி டொமைன் விஷயத்தை கொண்டிருக்கலாம் எத்தனை பிரிக்குவென்சி உள்ளன இங்கே ஒரே ஒரு பிரிக்குவென்சி 6 கிகா 6 ஹெர்ட்ஸ் எனவே அதன் மறுபயன்பாடு 6 ஹெர்ட்ஸ் ஆகும் இங்கே இது ஒரு பிரிக்குவென்சி மற்றும் ஆம்ப்ளிடியூட்ஸ் என்னவென்று எனக்குத் தெரியும் இப்போது எனக்கு 2 சைன் வௌஸ் இருந்தால் இங்கே ஒரு இடத்தில் 3 வௌஸ்களைக் கொண்டிருக்கிறோம் 1 பிரிக்குவென்சி 0 உடன் அது தட்டையானது ஒன்று பிரிக்குவென்சி 8 மற்றும் பிரிக்குவென்சி 16 உடன் ஒன்று மிகவும் நீலம் பின்னர் இந்த இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை பின்னர் அவற்றை 3 விஷயங்களாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இது 0 பிரிக்குவென்சி என்றால் மீண்டும் நிகழக்கூடிய தன்மை இல்லை இது ஒரு டி சி இது மீண்டும் நிகழக்கூடியது அல்ல அது ஒரு நிலையான விஷயம் அது 15 இல் உள்ளது அதேசமயம் 8 உடன் பிரிக்குவென்சி என்பது இளஞ்சிவப்பு 10 ஆகவும் 16 உடன் பிரிக்குவென்சி 16 ஆகவும் இருக்கிறது இப்போது இந்த விஷயத்தில் மீண்டும் அவற்றை கலப்பு செய்ய விரும்பினால் எந்த நேரத்திலும் வெவ்வேறு மதிப்புகள் என்ன என்பதைச் சேர்த்து பொதுவாக கலப்பு சிக்னலயைச் செய்கிறேன் இது போன்ற ஒரு கூட்டு சிக்னல் கொண்டிருக்கலாம் மற்றும் இது மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியது இது மீண்டும் மீண்டும் செய்யப்படாமல் போகலாம் இது அவ்வப்போது இல்லாததாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் கொண்டிருக்கும் கால சிக்னல்கள் ஏனெனில் முழு விஷயத்திலும் உள்ளார்ந்த கால இடைவெளி உள்ளது பொதுவாக எத்தனை சிக்னல்கள் உள்ளன 3 சிக்னல்கள் உள்ளன இது ஒரு தொகை என்றால் 0 8 மற்றும் 16 ஹெர்ட்ஸ் எனவே ஃபோரியர் உருமாற்றங்களைப் பயன்படுத்துவது போன்ற நுட்பங்கள் உள்ளன மேலும் அடிப்படையில் குறிப்பு நேரம் 1335 கலப்பு சிக்னல் உள்ளது அதை இந்த சிக்னல்க்கு சரியாகக் குறைக்கலாம் எனவே இது விஷயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வழியாகும் இப்போது அவ்வப்போது அல்லாத கூட்டு சிக்னலைப் பார்க்கிறோம் இது ஒரு மைக்ரோஃபோன் அல்லது ஒரு தொலைபேசி தொகுப்பால் உருவாக்கப்பட்ட சிக்னலாக இருக்கலாம் அங்கு ஒரு சொல் அல்லது இரண்டு உச்சரிக்கப்படும் போது மைக்ரோஃபோன் அல்லது தொலைபேசி தொகுப்புடன் அனலாக் பேசுவதை செய்கிறேன் கலவையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வாறு இருக்கக்கூடும் இந்த வழக்கில் 2 சொற்கள் உச்சரிக்கப்படும்போது கலப்பு சிக்னல் அவ்வப்போது இருக்க முடியாது இல்லையெனில் முழு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் செய்ய முடியும் என்பது வழக்கமாக வரும் உரையாடல் தகவல் செயலில் உள்ளது மீண்டும் நிகழ்தகவு மிகவும் குறைவு மற்றும் விஷயங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இல்லை எனவே விஷயங்களிலிருந்து பெறப்பட்ட மிக உயர்ந்த மற்றும் குறைந்த சிக்னல் இடையே ஒரு கூட்டு சிக்னல் வேறுபாட்டின் பேண்ட்வித் இப்போது அந்த கலப்பு பிரிக்குவென்சி பார்த்தால் அது 0 முதல் 4 கிலோஹெர்ட்ஸ் வரை சிக்னல் அல்ல இது குரல் மற்றும் விஷயங்களின் வரம்பாகும் தொலைபேசி பிளேன் அல்லது தொலைபேசி இணைப்பின் வரம்பையும் காண்கிறோம் இதுதான் விஷயம் இந்த வரம்பிற்குள் எந்த பிரிக்குவென்சியும் என்னால் வைத்திருக்க முடியும் இவை இந்த வகையான கட்டமைப்பில் அதிகம் இந்த வரம்பில் வெவ்வேறு பிரிக்குவென்சிகளைக் கொண்டிருக்க முடியும் அது ஒரு கூட்டு பிரிக்குவென்சி எனவே ஒரு கூட்டு சிக்னலின் பேண்ட்வித் என்பது பொருளின் மிக உயர்ந்த மற்றும் குறைந்த பிரிக்குவென்சி இடையே உள்ள வேறுபாடு ஆகும் எனவே பேண்ட்வித் ஒரு சிக்னலில் மிக உயர்ந்த மற்றும் குறைந்த பிரிக்குவென்சி மூலம் வழங்கப்படுகிறது மிக உயர்ந்த பிரிக்குவென்சி மற்றும் குறைந்த பிரிக்குவென்சி என்பது பொருட்களின் அளவு தகவல்தொடர்பு சேனல் அனைத்து பிரிக்குவென்சி தொகுதிகளையும் அனுமதிக்காததால் ஏன் இதைத் தலையிடுகிறோம் அதற்கு அதன் சொந்த சொத்து உள்ளது அதற்கு அதன் சொந்த பொருள்முதல் பொருள் சொத்து உள்ளது அதன் அடிப்படையில் அனைத்து பிரிக்குவென்சிகளும் அனுமதிக்கப்படாது இது ஒரு பேண்ட்வித்களை அனுமதிக்கலாம் இது சில சேனல்கள் பரந்த அளவில் அனுமதிக்கக்கூடும் என்றால் இது விஷயங்களில் இந்த வரம்பின் பிரிக்குவென்சிகளை அனுமதிக்கக்கூடும் எனவே டேட்டா சிக்னல் அல்லது இறுதி புள்ளிகளில் நீங்கள் உருவாக்கும் டேட்டா இந்த சேனலின் மூலம் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் அல்லது சேனல் எவ்வளவு அனுமதிக்க முடியும் மற்றும் திறன் வகை விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சிக்னல் அல்லது தகவல்தொடர்பு அடிப்படையில் இந்த வகை பிரிக்குவென்சி பரிசீலனைகள் எவ்வாறு வருகின்றன என்பதை படிக்க வேண்டும் இப்போது டிஜிட்டல் சிக்னலுக்கு வந்தால் அது ஒரு அனலாக் சிக்னலால் குறிக்கப்படுவதோடு தகவல்களையும் டிஜிட்டல் சிக்னலால் குறிக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒருவர் பாசிட்டிவ் வோல்ட்டேஜ் குறியாக்கம் செய்யலாம் 0 ஐ 0 வோல்ட்டேஜ் ஒரு குறியீடாக குறியிடலாம் எனவே 0 மற்றும் 1 டிஜிட்டல் சிக்னலை 2 நிலைகளுக்கு மேல் கொண்டிருக்கலாம் அது 2 நிலைகளைக் கொண்டிருக்கலாம் 1 இங்கே உள்ளது 1 மற்றும் 0 உடன் 2 நிலைகள் மட்டுமே இது இரண்டு நிலைகளுக்கு மேல் வெவ்வேறு நிலைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே நான் 1 1 1 0 0 1 1 0 0 0 மற்றும் விஷயங்களின் வகைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே இது 2 நிலைகளுக்கு மேல் இருப்பதால் அதிகமான டேட்டா விஷயத்திற்குள் நிரம்பியுள்ளது அந்த பேக் விஷயத்தில் அதிக டேட்டாகளை தொடர்பு கொள்ள முடியும் இது ஒரு சிறந்த வெளியீட்டை சரியாக வழங்குகிறது ஆனால் எப்போதும் சாத்தியமில்லை ஒரு டிஜிட்டல் சிக்னலில் 8 நிலைகள் உள்ளன ஒரு நிலைக்கு எத்தனை பிட்கள் தேவைப்படுகின்றன 3 பிட்களுக்கு சமமாக 2 8 ஐ பதிவு செய்யும் சூத்திரத்தைப் போல பிட்களைக் கணக்கிடலாம் அது எட்டு நிலைகளாக இருந்தால் 3 பிட்கள் 2 ஐ 3 க்கு 3 ஆக வைத்திருக்க முடியும் ஒவ்வொரு சிக்னல் மட்டமும் 3 பிட்களால் குறிக்கப்படுகிறது பிட் வீதம் என்பது பிட்களின் எண்ணிக்கையாகும் ஏனெனில் ஒரு நொடியில் ஒரு வினாடிக்கு பிட்களில் வெளிப்படுத்தப்படுகிறது உரை ஆவணங்களை நிமிடத்திற்கு 100 பக்கங்கள் என்ற விகிதத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சேனலின் தேவையான பிட் வீதம் என்ன என்பது எனது கருத்தாக இருந்தால் ஒவ்வொரு வரியிலும் 80 எழுத்துகளுடன் பக்கம் சராசரியாக 24 வரிகளாக இருந்தால் ஒரு எழுத்துக்கு 8 பிட் பிரதிநிதித்துவம் தேவை என்று கருதுகிறோம் பிட் வீதம் 100 முதல் 8 முதல் 80 வரை 8 முதல் 1 புள்ளிக்கு சமம் இதனால் 1 63 எம் எனவே இது இந்த வகைக்கான பிட் வீதமாகும் எனவே இது கணக்கீட்டின் மிகவும் தட்டையான வழியாகும் வேறு பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஆயினும் கூட ஒரு விஷயத்திற்கு வரலாம் இதேபோல் எங்காவது காணும் ஒரு டிஜிட்டல் குரல் 4 கிலோஹெர்ட்ஸில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு மடங்கு அதிக பிரிக்குவென்சி மாதிரி செய்ய வேண்டும் பின்னர் ஒரு பிட் வீதத்தைக் கொண்டிருக்கலாம் இதேபோல் HTTP இன் பிட் வீதம் என்ன குறிப்பு நேரம் என்ன என்பதை கணக்கிடலாம் பிட் வீதத்தை கணக்கிட முடியும் பிட் நீளம் என்ற கருத்து உள்ளது பிட் நீளம் என்பது பரிமாற்ற ஊடகத்தில் 1 பிட் ஆக்கிரமிக்கப்பட்ட தூரம் பிட் நீளம் என்பது ஒரு பரிமாற்ற ஊடகத்தில் 1 பிட் ஆக்கிரமித்துள்ள தூரம் பிட் நீளத்திற்கு பரப்புதல் தாமதத்திற்கு சமமான பிட் நீளம் எனவே பரப்புதல் வேகத்துடன் எவ்வளவு காலம் உள்ளது என்பது பிட் நீளத்தை அளிக்கிறது எனவே நேரம் மற்றும் பிரிக்குவென்சி டொமைன் கால மற்றும் அல்லாத டிஜிட்டல் சிக்னல் எனவே இது ஒரு குறிப்பிட்ட சிக்னல் இருந்தால் மற்றும் கால இடைவெளியில்லாத டிஜிட்டல் சிக்னல் இருந்தால் பிரிக்குவென்சி இரண்டும் உண்மையில் இரண்டு நிகழ்வுகளும் முடிவிலிக்குச் செல்கின்றன ஆனால் புனரமைக்க விஷயங்களில் மிகக் குறைவான பங்களிப்பை வழங்கும் அந்த பிரிக்குவென்சி தேவையில்லை தகவல்தொடர்பு பார்வையில் இருந்து வேறுபட்ட கருத்தாய்வுகள் உள்ளன எந்த விஷயங்களின் ஹார்மோனிக்ஸ் இருக்கும் அல்லது ஹார்மோனிக்ஸ் மற்றும் விஷயத்தின் வகை போன்றவை உள்ளன பயனுள்ள புனரமைப்புக்கு செல்லலாம் இரு பேண்ட்வித்களும் எல்லையற்றவை ஆனால் கால சிக்னல்கள் தனித்துவமான பிரிக்குவென்சிகளைக் கொண்டுள்ளன அவை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சிக்னல் என குறிப்பிடப்படுவது தொடர்ச்சியான பிரிக்குவென்சி கொண்டுள்ளது ஒரு சேனலின் வழியாக டேட்டாவை கடத்த முயற்சிக்கும்போது மற்றொரு கருத்து வெளிவருகிறது இது ஒரு பரிமாற்றக் குறைபாடு என்று கூறுகிறோம் டிரான்ஸ்மிஷன் மீடியா வழியாக சிக்னல் பயணம் சரியானதாக இல்லை குறைபாடு சிக்னல் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது இதன் பொருள் ஊடகத்தின் தொடக்கத்தில் உள்ள சிக்னல் அதே விஷயங்களில் இல்லை எனவே எதையாவது அனுப்புகிறீர்கள் அது ஒன்றல்ல பொதுவாக 3 வகை விஷயங்கள் உள்ளன ஒன்று விழிப்புணர்வு ஒன்று விலகல் மற்றொன்று சத்தம் எனவே இந்த வகை 3 வகையான சூழ்நிலைகள் இந்த சொல் குறைபாட்டை ஏற்படுத்துகின்றன ஆற்றல் இழப்பு ஏற்பட்டால் சிக்னல் மற்றும் எளிய அல்லது கலப்பு ஊடகம் வழியாக பயணிக்கும்போது அது ஊடகங்களின் எதிர்ப்பைக் கடப்பதில் அதன் சில சக்தியை இழக்கிறது இந்த இழப்பை ஈடுசெய்ய ஆம்ப்ளிபையர்கள் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது சிக்னல் மீளுருவாக்கி சிக்னலை சரியான முறையில் ரெஜெனெரேட்டர் செய்வதற்குப் பதிலாக ஆம்ப்ளிபையர்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இது ஒரு ரெஜெனெரேட்டர்ஸ் ஐ குறைக்கிறது ஒரு சிக்னல் ஒரு பரிமாற்ற ஊடகம் வழியாக பயணிக்கிறது மற்றும் அதன் பவர் பாதியாக குறைக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இது P ஆக இருந்தது இப்போது அது P ஆல் 2 அல்லது மன்னிக்கவும் P1 மற்றும் இப்போது P2 P1 இன் பாதி ஆகும் இந்த வழக்கில் விழிப்புணர்வு இழப்பு சக்தியை இதுபோன்று கணக்கிட முடியும் எனவே 3 டிபி அல்லது மைனஸ் 3 டிபி இழப்பு சக்தியின் பாதியை இழப்பதற்கு சமம் அதனால்தான் அந்த 3 டிபி இழப்பு அதாவது 50 சதவீத பவர் இழக்கப்படுகிறது மற்றொரு பொருள் குறைபாட்டின் மற்றொரு ஆதாரம் என்னவென்றால் விலகல் சிக்னல் அதன் வடிவம் அல்லது வடிவத்தை மாற்றுகிறது வெவ்வேறு பிரிக்குவென்சிகளால் செய்யப்பட்ட கலப்பு சிக்னல்களில் விலகல் ஏற்படலாம் ஒவ்வொன்றும் என்ன நடந்தது என்பது ஒவ்வொரு சிக்னல் கூறுகளும் ஒரு ஊடகம் வழியாக அதன் சொந்த பரப்புதல் வேகத்தை கொண்டிருக்கின்றன எனவே இலக்கை அடைய அதன் சொந்த தாமதம் எனவே தாமதத்தில் உள்ள வேறுபாடுகள் கட்டத்தில் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகின்றன இது திருப்பங்கள் கால இடைவெளியின் சரியாக இருக்காது ஆகவே தற்செயலாக பல பிரிக்குவென்சி கூறுகளைக் கொண்ட ஒரு கலப்பு சிக்னலை அனுப்புகிறது ஏனெனில் இவை சேனல் பண்புகள் என்பதால் வெவ்வேறு பிரிக்குவென்சிகள் வெவ்வேறு வகையான விஷயங்களை பெறுவதில் தாமதமாகின்றன எனவே ஒரு சொல்லுக்கு எந்தவிதமான விழிப்புணர்வும் இல்லை குறிப்பு நேரம் 2234 ஆனால் வெவ்வேறு தாமதங்கள் உள்ளன அது விஷயத்தை அடையும் போது என்ன நடந்தது என்பது இப்போது வேறு கால அளவு அல்லது கால இடைவெளியில் உள்ளது எனவே மறு கட்டமைக்கும் போது அதே கலப்பு சிக்னலை மறுகட்டமைக்க முடியாது அல்லது வேறு அர்த்தத்தில் அதே டேட்டாவை திரும்ப பெற முடியாது இது இங்கே இருந்தால் இது கட்டத் டேட்டாவில் இருந்ததைப் பார்க்கிறீர்கள் அது கட்டத் டேட்டாவில் அதே நேரத்தில் ஒரு குறைபாடு காரணமாக ஒரு கலப்பு சிக்னலை உருவாக்கியபோது அங்கு கிடைத்த குறைபாட்டின் காரணமாக ஒரு சிக்னலை சிதைக்கிறார்கள் இது ஒரு குறைபாட்டிற்கு செல்லும் சிக்னலை சிதைக்கிறது எனவே ஒரு கட்டத்தை மாற்றும் கட்டம் உள்ளது ஒட்டுமொத்த டேட்டாவின் சிக்கலுக்கு செல்வோம் இறுதியாக இந்த சத்தம் ஒரு குறைபாடாக உள்ளது வெப்ப சத்தம் தூண்டப்பட்ட சத்தம் ரோஸ்டாக் இம்பல்ஸ் நாய்ஸ் போன்ற பல வகையான சத்தம் சிக்னலை சிதைக்கக் கூடும் வெவ்வேறு சத்தம் இருக்கும் வெப்ப சத்தம் என்பது கம்பியில் உள்ள எலக்ட்ரான்களின் சீரற்ற இயக்கம் இது டிரான்ஸ்மிட்டர் முதலில் அனுப்பப்படாத கூடுதல் சமிக்ஞையை உருவாக்குகிறது எனவே இதுதான் வெப்ப சத்தம் தூண்டப்பட்ட சத்தம் வெவ்வேறு மூலங்களிலிருந்து வரும் மோட்டார்கள் அல்லது உபகரணங்கள் போன்ற மூலங்களிலிருந்து வருகிறது அவை சத்தத்தைத் தூண்டின ஆனால் அவை தூண்டப்படுகின்றன க்ரோஸ்டாக் என்பது 1 கம்பியின் மறுபுறம் 1 கம்பி பெறும் ஆன்டெனாவை தவிர வேறு அனுப்பும் ஆண்டெனாவாக செயல்படுகிறது இரண்டு விஷயங்கள் நகரும் போது இது ஒரு க்ரோஸ்டாக் ஆகும் இரண்டு விஷயங்கள் அருகிலுள்ள இடங்களில் உள்ளன மற்றும் இம்பல்ஸ் நாய்ஸ் இருக்க முடியும் மிக அதிக பிரிக்குவென்சி கொண்ட ஒரு ஸ்பைக் சிக்னல் என்பது மின் இணைப்புகள் மின்னலிலிருந்து வரும் மிகக் குறுகிய நேரமாகும் எனவே ஒரு இம்பல்ஸ் மற்றும் இம்பல்ஸ் நாய்ஸ் உள்ளது இவை சிக்னலில் சிக்கல்களை சிதைக்கும் அல்லது உருவாக்கும் வெவ்வேறு வகை சத்தங்கள் வேறு அர்த்தத்தில் குறைபாடுகள் உள்ளன மற்றும் விஷயங்களை மறுகட்டமைப்பதில் ஒரு சவால் இருக்கும் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த சத்தம் மறுமுனையில் சிக்னலை உண்மையாக வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அவை டேட்டா மற்றும் வகைகளை அனுப்ப வேண்டும் ஒரு பக்கம் உள்ளது அங்கு நிறைய மேம்பாடுகள் உள்ளன அல்லது விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இது போன்ற மேம்பட்ட சேனல்களை எவ்வாறு உருவாக்க முடியும் ஃபைபர் வகை சேனல்கள் மற்றும் வகை மற்றும் வகைகளில் அழைக்கப்படும் ஏதாவது ஒன்றை வேலை செய்யும் போது அதிக நம்பகமான பரிமாற்றத்தைப் பெறுவீர்கள் டேட்டாவை குறியாக்க அல்லது மாற்றி அமைக்க சிறந்த வழி உண்டு இது ஓரளவுக்கு கூட நல்ல சேனல்கள் மற்றும் விஷயங்களின் வகை அல்ல மற்றொரு மெட்ரிக் செயல்பாட்டுக்கு வருகிறது பின்னர் சத்தம் விகிதத்திற்கான சிக்னல் ஆகும் கோட்பாட்டு பிட் வீதத்தைக் கண்டுபிடிக்க நாய்சி பவர்க்கு சிக்னல் பவர் இன் விகிதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சராசரி இரைச்சல் பவர் ஆல் சராசரி சிக்னல் பவர் முக்கியமானது எனவே எஸ் ஆர் வகையைப் பெறுங்கள் சராசரி சிக்னல் மற்றும் சராசரி இரைச்சல் பவர் ஆகியவை காலப்போக்கில் மாறக்கூடும் என்பதால் கருதப்படுகின்றன உயர் எஸ் ஆர் என்றால் சிக்னல் சத்தத்தால் குறைவாக சிதைந்துள்ளது அல்லது குறைந்த எஸ் ஆர் என்றால் சிக்னல் சத்தத்தால் மேலும் சிதைந்துள்ளது இது ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கும் கருத்தாகும் ஆர் 2 பவர் இன் விகிதமாக இருப்பதால் இது பெரும்பாலும் டெசிபல் மற்றும் எஸ் ஆர் டி பி யில் எஸ் ஆர் 10 க்கு சமமாக வரையறுக்கப்படுகிறது எனவே 10 பதிவு 10 எஸ் ஆரில் ஒரு எழுத்துப்பிழை உள்ளது அது ஒரே வரிசையில் இருந்திருக்க வேண்டும் இதேபோல் ஒரு எஸ் ஆர் மற்றும் எஸ் பி யைக் கணக்கிட முடியும் டேட்டா வீத வரம்புகள் டேட்டா வீதம் முதன்மையாக 3 காரணிகளைப் பொறுத்தது ஒன்று எவ்வளவு பேண்ட்வித் கிடைக்கிறது என்பது பேண்ட்வித் சிக்னல்களின் நிலை சிக்னல்களின் அளவுகள் என்ன இது 2 நிலை 4 நிலை சிக்னல்களின் அளவுகள் என்ன மற்றும் சத்தத்தின் சரியான சேனல் மட்டத்தின் டேட்டா எனவே சேனலின் தரம் என்ன சில ஃபைபர் கேபிள் வேறுபட்ட தர அம்சமாக இருக்கும் பின்னர் கம்பி கேபிள் மற்றும் வகைகள் இருந்தால் சேனலின் தரம் அல்லது சத்தத்தின் நிலை முக்கிய பங்கு வகிக்கிறது சிக்னலின் அளவை அதிகரிப்பது கணினியின் கிடைக்கும் நம்பகத்தன்மையை குறைக்கும் சிக்னலின் அளவை அதிகரிக்கச் சென்றால் விஷயத்தை அதிகரிக்கச் செய்தால் அது மிகவும் கச்சிதமான குறிப்பு நேரம் 2732 ஐப் பார்க்கவும் ஆனால் இது விஷயங்களின் நம்பகத்தன்மையை பாதிக்கிறது மேலும் சிறுமணி விஷயங்கள் மிகவும் சிறந்த விஷயங்கள் இடையூறு அல்லது விலகல் மற்றும் விஷயங்களின் வகை அதிகமாக இருக்கும் எனவே பிட் வீதம் மற்றும் விஷயங்களின் வகை என்னவாக இருக்கும் என்பதை மதிப்பிடுவதற்கு உதவும் 2 தத்துவார்த்த சூத்திரங்கள் உள்ளன ஒன்று வாய்ஸ்லெஸ் சேனலுக்கான நிக்விஸ்ட் மற்றொன்று நாய்சி சேனலுக்காக ஷானன் முன்மொழியப்பட்ட ஷானன் எனவே தத்துவார்த்த அதிகபட்ச பிட் வீதம் 2 என பேண்ட்வித் இல் பதிவு 2 அடிப்படை 2 L என நிக்விஸ்ட் பிட் வீத சூத்திரம் வரையறுப்பதை விரைவாகக் காண்கிறோம் எனவே நாய்ஸ்லெஸ் சேனலுக்கான அந்த தத்துவார்த்த விஷயம் இருக்கிறது எனவே அலைவரிசை மூன்று 100 ஹெர்ட்ஸுடன் நாய்ஸ்லெஸ் சேனலுக்கான 2 சிக்னல் நிலைகளுடன் ஒரு சிக்னலை கடத்துகிறது அதிகபட்ச பிட் அளவை 2 முதல் 3000 வரை பதிவு 2 அடிப்படை 2 இல் 6000 க்கு சமமாக கணக்கிடலாம் நான்கு சேனல் நிலைகளுடன் ஒரு சிக்னலை கடத்தும் அதே சேனலைக் கவனியுங்கள் ஒன்றுக்கு பதிலாக நான்கு சிக்னல் நிலைகள் உள்ளன என்ன நடக்கிறது இது அடிப்படையில் 2 இது 12000 பிபிஎஸ் ஆக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே சிக்னல் அளவை மாற்றினால் பேண்ட்வித் இல் மேலே செல்ல முடியும் எனவே ஷானனின் திறனைக் கொண்டிருக்கும் நாய்ஸ்லெஸ் சேனலுக்கு உண்மையில் நம்மிடம் நாய்ஸ்லெஸ் சேனல்கள் இருக்க முடியாது ஒருவித சத்தம் இருக்கும் அல்லது சேனல் எப்போதும் சத்தமாக இருக்காது 1944 ஆம் ஆண்டில் ஷானன் சத்தம் சேனலுக்கான தத்துவார்த்த மிக உயர்ந்த தரவு வீதத்தை தீர்மானிக்க ஷானன் திறனுக்கான ஒரு சூத்திரத்தை அறிமுகப்படுத்தினார் இது ஆதரிக்கக்கூடிய மிக உயர்ந்த டேட்டா வீதம் எது பேண்ட்வித் பதிவு அடிப்படை 2 1 மற்றும் எஸ் நேரம் பார்க்க 2924 மிகவும் நாய்ஸ்லெஸ் சேனலைக் கவனியுங்கள் இதில் சத்தத்தின் விகிதத்திற்கு சிக்னல் செய்ய சத்தத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 0 ஆகும் எனவே பல நிலைகளை உருவாக்கியுள்ளீர்கள் ஆனால் சத்தம் மிக அதிகமாக உள்ளது எஸ் ஆர் மதிப்பு 0 ஐ நெருங்குகிறது மிகக் குறைந்த சிக்னல் ஆரால் B பதிவு 2 1 க்கு சமமான சேனல் திறன் C என்று சொல்லுங்கள் பின்னர் இறுதியாக என்ன செய்தாலும் அது 0 உடன் முடிவடைகிறது பரிமாற்றம் சாத்தியமில்லை இதன் பொருள் பேண்ட்வித்யைப் பொருட்படுத்தாமல் சேனலின் திறன் 0 என்பது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த சேனலின் மூலம் எந்த டேட்டாவையும் மீட்டெடுக்க முடியாது இந்த வகை சேனல் மற்றும் வகைகளுடன் அடையக்கூடிய மிக உயர்ந்த மட்டமான விஷயங்களின் சராசரி எல்லைக்கு இது சில வரம்புகளை வழங்குகிறது ஆர் மிக அதிகமாக இருக்கும்போது நடைமுறை நோக்கங்களுக்காக பார்த்தால் எஸ் ஆர் பிளஸ் 1 உங்களிடம் ஒரு பெரிய எஸ் ஆர் இருப்பதைப் போலவே இருக்கும் எனவே நடைமுறையில் 1 பிளஸ் எஸ் ஆர் ஒன்று அல்லது வேறு அர்த்தத்தில் தியோரெட்டிகள் சேனல் கேப்பாசிட்டி C சமமாக B க்கு சமமாக எஸ் பியில் 3 ஆல் வெளிப்படுத்தலாம் விஷயங்களை அடிப்படையாகக் கொண்டது எங்களிடம் 1 மெகாஹெர்ட்ஸ் பேண்ட்வித் கொண்ட சேனல் உள்ளது இந்த சேனலின் எஸ் ஆர் 63 ஆகும் பொருத்தமான பிட் வீதம் மற்றும் சிக்னல் நிலைகள் யாவை சரி இது கண்டுபிடிக்க விரும்பும் விஷயம் முதலில் போலவே ஷானனின் சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது B log 2 1 plus SNR மற்றும் 6 Mbps ஆகும் இது மேல் வரம்பு இப்போது மேல் வரம்பு சிறந்த செயல்திறனை 4 எம் எஸ் என்று குறைவாக தேர்வுசெய்கிறோம் மேலும் அளவைக் கண்டுபிடிக்க நிக்விஸ்ட் சூத்திரத்தைப் பயன்படுத்தவும் நிக்விஸ்ட் சூத்திரத்தை வைத்து 4 க்கு சமமான அளவைக் கண்டு பிடித்தோம் எப்படியாவது விஷயத்தை சுருக்கமாகக் கூற முயற்சித்தால் ஷானன் திறனைப் பயன்படுத்துவது அதிக வரம்பைத் தருகிறது நிக்விஸ்ட் சூத்திரம் நமக்கு சமிக்ஞை சேனலைத் தருகிறது இப்போது இந்த அடிப்படைக் கருத்தை பார்ப்பது சேனல் திறன் என்ன எந்த அளவு வீதத்தை பெற முடியும் என்பதைக் கண்டறிய உதவுகிறது இது டேட்டா பரிமாற்ற நேரம் முதலியன மற்றும் விஷயங்களின் வகையாக இருக்க வேண்டிய ஒன்றைத் திட்டமிடல் அனுமதிக்கும் இது மிகவும் தேவைப்படுகிறது இந்த அடிப்படை கணக்கீடு மற்றும் இந்த டிஜிட்டல் சிக்னல் டிஜிட்டல் டேட்டா மற்றும் சிக்னல் மற்றும் சிக்னல்கள் கருத்தில் கொண்டு தோராயமான பிட் வீதத்தின் மதிப்பீட்டை எவ்வாறு கொண்டிருக்க முடியும் மற்றும் பார்த்த சிக்னல் நிலைகள் மற்றும் இது தனி விஷயங்களை மதிப்பிடுவதில் உதவும் இதன் மூலம் முடிவுக்கு வருவோம் இந்த பிஸிக்கல் லேயர் பற்றிய அடுத்த விரிவுரையில் அடுத்த விவாதத்தைத் தொடருவோம்